அன்புள்ள பங்கேற்பாளர்களை வரவேற்கிறோம் இந்த தொகுதியில் நாம் புன்னகையின் வகைகளைப் பார்ப்போம் அதில் நாம் கடந்து செல்லும் கலாச்சார வேறுபாடுகள் மற்றும் ஒரு புன்னகையையும் தலை முடிச்சுகளையும் விளக்குகின்றன ஆலன் பீஸ் சுட்டிக்காட்டிய புன்னகையின் முதல் வகை இறுக்கமான உதடு புன்னகை இந்த புன்னகை பொதுவாக காட்சிக்கு வைக்கப்படுகிறது மக்கள் எண்ணங்களைத் திறக்க விரும்பாதபோது அவர்கள் தங்கள் மனப்பான்மையைக் கட்டுப்படுத்த விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் கருத்துக்களை மறைக்க விரும்புகிறார்கள் அதே நேரத்தில் அவர்கள் மரியாதைக்குரிய நபர்களாக வர விரும்புகிறார்கள் இந்த புகைப்படங்களிலிருந்து நீங்கள் உருவாக்கக்கூடியது போல உதடுகள் முகம் முழுவதும் இறுக்கமாக நீட்டப்பட்டு உதடுகள் ஒரு நேர் கோட்டில் உள்ளன எனவே பெரும்பாலும் வெற்றிகரமான நபர்களின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களில் இந்த வகை புன்னகையை நீங்கள் காணலாம் அவர்கள் பெரும்பாலும் வெற்றி மற்றும் அதன் பின்னால் உள்ள அளவுருக்களைப் பற்றி பேசக்கூடும் ஆனால் உண்மையான வாழ்க்கைக் கதைகளை ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை அதே நேரத்தில் இறுக்கமான உதடு புன்னகையும் ஒரு புதிய நபருக்கு ஒரு செய்தியாக மாறும் என்பதைக் காண்கிறோம் ஒரு புன்னகையின் அடுத்த வகை முறுக்கப்பட்ட அல்லது லாப் பக்க புன்னகை இங்கே மூளையின் இரு பக்கங்களும் அந்த நபருக்கு முரண்பட்ட செய்திகளை அனுப்பியதைக் காண்கிறோம் இது முகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் எதிர் உணர்ச்சிகளைக் காட்டுகிறது இடது மூளை தசைகளை கீழ்நோக்கி இழுக்கிறது மற்றும் மூளையின் வலது புறம் இடது கை புருவங்களையும் உதடுகள் மற்றும் கன்னங்களையும் உயர்த்துகிறது எனவே இந்த புன்னகை கலவையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறது உதடுகளின் கீழ்நோக்கிய சாய்வு எதிர்மறை உணர்ச்சிகளைக் குறிக்கிறது மற்றும் மேல்நோக்கி சாய்வது அந்த நபர் கோபப்படவில்லை என்பதைக் குறிக்கிறது இது பெரும்பாலும் மைக்ரோ வெளிப்பாடாகக் கருதப்படுகிறது ஆனால் இது வேண்டுமென்றே செய்யப்படலாம் என்றும் கிண்டல் செய்திகளையும் சில சூழ்நிலைகளில் சங்கடத்தையும் அனுப்பலாம் என்றும் எங்கள் அனுபவம் சொல்கிறது ஆலன் பீஸ் எடுத்த மூன்றாவது வகை புன்னகை துளி தாடை புன்னகை இது ஒரு புன்னகையின் மிகைப்படுத்தல் மற்றும் பெரும்பாலும் இது ஒரு பெரிய குழுவினருடன் குறிப்பாக பொது நபர்களுடன் ஒரு கூட்டத்தினருடன் தொடர்பு கொள்ள வேண்டிய நபர்களால் எடுக்கப்படுகிறது எனவே இந்த மக்களைச் சந்திப்பதில் அவர்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட விளையாட்டுத்திறன் இருக்கிறது என்ற எண்ணத்தை அவர்கள் அனுப்ப விரும்புகிறார்கள் அதே நேரத்தில் பல்வேறு சமூக சந்தர்ப்பங்களில் மற்றவர்களிடையே விரோதம் அல்லது கோபத்தை குறைக்க இது காண்பிக்கப்படுகிறது எனவே இது ஒரு நேர்மறையான புன்னகையின் மிகைப்படுத்தல் இந்த புகைப்படத்தைப் பார்ப்பதன் மூலம் நீங்கள் எளிதாக உருவாக்க முடியும் என்பதால் பக்கவாட்டாக அல்லது திரும்பிப் புன்னகை எனவே இது திறந்த தன்மையையும் கூச்சத்தையும் இணைத்துள்ளது இது வரவேற்பு உணர்வையும் அதே நேரத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு உணர்வையும் மக்களைத் தவிர்க்கும் போக்கையும் குறிக்கிறது இந்த புன்னகையைப் பார்க்கும்போது மற்றவர்கள் மீது அது எப்படியாவது நம்மில் ஒரு பெற்றோரின் உணர்வை உருவாக்குகிறது மற்றும் அத்தகைய நபரைப் பாதுகாக்கவோ அல்லது பராமரிக்கவோ விரும்புகிறது இந்த புன்னகையை இளவரசி டயானா அழியாதவர் அவர் எங்கு சென்றாலும் மக்களின் இதயங்களை கவர்ந்தவர் பரிதாபகரமான புன்னகை என்பது ஒரு முகமூடி இது நாம் சரியாக வலியில்லை என்பதைக் குறிக்க உதவுகிறது எனவே இந்த யோசனையை நாம் பகிர்ந்து கொள்ள விரும்பாத ஒரு சமூக வழி நம்முடைய துக்கம் மற்றும் வேதனையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது அதை நாம் சமாளிக்க முடிகிறது எனவே இந்த புன்னகையும் சற்று சமச்சீரற்றதாக இருக்கிறது ஏனெனில் புன்னகை கண்களை எட்டாது கண்கள் சோகமாகவே இருக்கின்றன ஈரமான புன்னகை என்பது மிகவும் மகிழ்ச்சியான டுச்சேன் புன்னகையை கட்டுப்படுத்தும் முயற்சி எனவே இதயத்தில் ஒரு உண்மையான அரவணைப்பு இருப்பதை அந்த நபர் அறிந்திருப்பதை இங்கே காணலாம் உண்மையில் திறந்த முறையில் புன்னகைக்க ஒரு காரணம் இருக்கிறது ஆனால் எப்படியாவது சமூக கர்சீ காரணமாக அல்லது வேறு சில உணர்ச்சிகளின் காரணமாக அல்லது வேறு சில தடைகள் காரணமாக அந்த நபர் நன்றாக உணர்கிறார் நான் இங்கே சரியாக சிரிக்கக்கூடாது எனவே இது ஈரமான புன்னகை என்று அழைக்கப்படுகிறது உதாரணமாக ஒரு சூடான கேக்கில் ஈரமான துணியை வைக்கிறது மற்றவர்களுக்கு உதவ நாங்கள் ஒரு சூழ்நிலையில் இல்லை என்பதை அறிந்தால் இந்த புன்னகை அனுப்பப்படுகிறது அடுத்தது தகுதிவாய்ந்த புன்னகை நாம் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இல்லை என்று உணரும்போது இது பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் மற்ற நபர் மிகவும் மோசமாக உணரக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம் இது மோசமான செய்திகளின் தகவல்தொடர்புகளை எளிதாக்குகிறது மேலும் இது எதிர்மறையான அம்சத்தின் விளிம்பை எடுக்க முயற்சிக்கிறது எடுத்துக்காட்டாக ஒரு தயாரிப்பின் ஒரு குறிப்பிட்ட மாதிரியைப் பெறுவதற்கான உங்கள் முறைக்கு நீங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறீர்கள் வரிசை முடிவடைந்து நீங்கள் சாளரத்தை அடையும் நேரத்தில் மாதிரி தீர்ந்துவிட்டதை நீங்கள் காணலாம் அந்த நேரத்தில் விற்பனையாளர் இந்த செய்தியை ஒரு நடைமுறையில் புன்னகையுடன் உங்களுக்கு அனுப்புவார் எனவே இது ஒரு தகுதி வாய்ந்த புன்னகை எனவே இது பெரும்பாலும் நமக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் ஏனென்றால் நாம் மீண்டும் புன்னகையில் சிக்கிக்கொண்டிருக்கிறோம் அல்லது நிலைமை நம்மை ஒரு புன்னகையை அனுமதிக்காது இதேபோல் நம்முடைய அவமதிப்பைக் காட்டும் ஒரு புன்னகை உள்ளது இது வெறுப்பு மற்றும் மனக்கசப்பின் கலவையாகும் மேலும் இது சில பெரிய வேறுபாடுகளுடன் உண்மையான மகிழ்ச்சியின் புன்னகையுடன் மிகவும் ஒத்திருக்கிறது உதடுகளின் மூலையில் ஒப்பீட்டளவில் இறுக்கமாகத் தோன்றும் ஒரு பெரிய வித்தியாசம் இந்த அவமதிப்பு புன்னகை நாம் சமூக சூழ்நிலைகளில் இருக்கும்போது அடிக்கடி காண்பிக்கப்படும் அதேபோல் அந்த கலாச்சாரங்களில் தனிப்பட்ட தேவைகள் எப்போதும் கவனத்தை மையமாகக் கொண்டிருக்கவில்லை என்பதை நீங்கள் காணலாம் இது எதிர்மறை உணர்ச்சிகளை மறைக்கப் பயன்படுகிறது எடுத்துக்காட்டாக சமூக நல்லிணக்கத்தைப் பேணுவதற்கு கோபம் போன்றவை திரைப்படங்கள் மற்றும் ஒத்த ஊடகங்கள் போன்றவற்றின் பிரதானமாக மாறியுள்ள ஒரு புன்னகையின் மற்றொரு வகை கோபமான இன்ப புன்னகை இது ஒரு ஸ்கேடன்ஃப்ரூட் புன்னகை என்றும் அழைக்கப்படுகிறது இது ஒரு ஜெர்மன் சொல் மற்றும் இது தோராயமாக ஒரு தீங்கிழைக்கும் மகிழ்ச்சி அல்லது பிற மக்களின் துரதிர்ஷ்டத்தில் மகிழ்ச்சி அளிக்கிறது எனவே மற்ற நபர் சில கஷ்டங்களை எதிர்கொள்கிறார் என்பதை நாங்கள் கண்டுபிடித்தபோது அது சிலிர்ப்பின் வெளிப்பாடு அல்லது சுய திருப்தி இந்த உணர்ச்சியின் காரணங்கள் வெவ்வேறு நபர்களில் வேறுபட்டவை என்பதை பெரும்பாலும் நாம் காண்கிறோம் சில நேரங்களில் இது ஒரு தனிநபருக்கான தனிப்பட்ட உணர்வோடு தொடர்புடையதாக இருக்கலாம் சில சமயங்களில் சமூக அல்லது கலாச்சார பிரச்சினைகள் இருக்கலாம் என்பதைக் காணலாம் சில சமயங்களில் நீதியின் உணர்வு இறுதியில் நிலவுவதைக் காணலாம் உதாரணத்திற்கு ஒரு நபர் திடீரென்று பணக்காரராகவும் ஒழுக்கமற்ற வழிமுறைகளால் செல்வாக்கு செலுத்தியதாகவும் நாம் உணரலாம் எவ்வாறாயினும் ஓரிரு ஆண்டுகளுக்குப் பிறகு சட்டம் அந்த நபரை அடைய முடியும் மற்றும் அவரைப் பிடிக்கும்போது நாம் ஒருவித இன்பத்தை உணர்கிறோம் இந்தச் சிரிப்பு இந்த சூழ்நிலைகளிலும் பிரதிபலிக்கிறது இந்த புன்னகை சிக்கலான உணர்ச்சிகளை மறைக்கிறது இது ஆக்கிரமிப்பு உணர்ச்சிகளை மறைக்கிறது இது போட்டி உணர்வில் இருந்து தோன்றக்கூடும் எப்போதெல்லாம் போட்டியாளர் தோற்கடிக்கப்படுகிறாரோ சில சமயங்களில் நான் இப்போது கருத்து தெரிவித்தபடி அது இறுதியில் நீதி வழங்கப்படுவதன் விளைவாக இருக்கலாம் இந்த புன்னகையை மற்றவர்களிடமிருந்து மறைப்பது எப்போதும் எளிதல்ல நாங்கள் தனியாக இருக்கும்போது இந்த சூழ்நிலைகளில் மிகவும் மகிழ்ச்சியாக சிரிப்போம் டுச்சேன் புன்னகை என்று அழைக்கப்படுவதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் டுச்சேன் நேசிக்கிறார் ஆனால் நாம் மற்றவர்களின் முன்னிலையில் இருக்கும்போது மற்றவர்களின் மகிழ்ச்சியற்ற நிலையில் அதிக மகிழ்ச்சியைக் காட்டக்கூடாது என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளோம் ஏனென்றால் அடிப்படையில் நாம் அனைவரும் சமூக மக்கள் யாரோ ஒருவர் பார்த்துக் கொண்டிருப்பதை அறிந்தால் இந்த உணர்ச்சியை நம் முகத்தின் சில பகுதிகளில் மூடிமறைக்க முயற்சிக்கிறோம் எங்கள் கண்கள் உண்மையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் ஆனால் அந்த சிரிப்பு நம் முகத்தில் இருக்கும் இது இந்த சிரிப்பின் புல்லரிப்புதான் இது திகில் திரைப்பட வில்லன்களின் பிரதானமாக மாறிவிட்டது கண்ணியமான புன்னகை என்று அழைக்கப்படுவதும் எங்களிடம் உள்ளது உங்களுக்குத் தெரிந்த மரியாதை தன்னார்வமானது மற்றும் வேண்டுமென்றே செய்யப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் இது நமது சமூக தொடர்புகளின் முக்கியமான அம்சமாகும் எனவே இந்த கண்ணியமான புன்னகை வெவ்வேறு சூழ்நிலைகளில் மற்றவர்களின் உணர்வுகள் நமக்கு முக்கியம் என்ற இந்த கருத்தை வெளிப்படுத்துகிறது மேலும் புன்னகையைத் தழுவுவது நான் எப்படிச் சிரிப்பேன் என்பதற்கு மற்றொரு சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டு நமது சமூக மோசடிகளை சமாளிக்கவும் சில சங்கடமான சம்பவங்களை மென்மையாக்கவும் உதவுகிறது எடுத்துக்காட்டாக சக நபரின் உடையில் நாங்கள் ஒரு பானத்தை கொட்டினோம் எங்கள் தொடர்பு முதலியவற்றின் போது மற்றொரு நபரின் பெயரை மறந்துவிட்டோம் எனவே இந்த சங்கடமான புன்னகை இந்த சூழ்நிலைகளின் மோசமான தன்மையை குறைந்தபட்சம் ஒரு சிறிய முறையிலாவது சமாளிக்க உதவுகிறது பல ஆய்வுகள் மக்கள் மக்களை அதிகமாக மன்னிக்க விரும்புகின்றன என்றும் பல ஆய்வுகள் கண்டறிந்துள்ளன எங்கள் தொடர்புகளில் நாம் விரும்புவதோடு அந்த மக்களை மேலும் மன்னிக்கவும் விரும்புகிறோம் அத்தகைய புன்னகையின் உதவியுடன் தங்கள் சங்கடத்தை வெளிப்படுத்துகிறார்கள் எங்கள் புன்னகையுடன் தொடர்புடைய மிக முக்கியமான அம்சம் மற்றும் அதன் புரிதல் கலாச்சார புரிதல்களுடன் தொடர்புடையது வெவ்வேறு கலாச்சாரங்களில் ஒரு புன்னகை வித்தியாசமாக நடைமுறையில் இருப்பதை நாங்கள் காண்கிறோம் ஏனென்றால் இறுதியில் புன்னகையும் சமூக ஏற்றுக்கொள்ளப்பட்ட காட்சி விதிகளால் நிர்வகிக்கப்படுகிறது எல்லா கலாச்சாரங்களிலும் உள்ள மனிதர்கள் அனைவருமே டுச்சேன் மற்றும் சமூக புன்னகையையும் பிளாஸ்டிக் புன்னகையையும் வெளிப்படுத்தினாலும் ஒரு புன்னகை எவ்வாறு உருவாகிறது என்பது நமது கலாச்சார பின்னணியைப் பொறுத்தது எந்தவொரு நபருடனும் நாம் தொடர்பு கொள்ளும்போது ஒரு மகிழ்ச்சியான புன்னகையை ஒரு டுச்சேன் புன்னகையை கடந்து செல்வதே பொதுவான அமெரிக்க நடத்தை என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கர்களுடன் ஒப்பிடுகையில் பிரிட்டிஷ் ஒரு சமூக புன்னகையைப் பயன்படுத்த அதிக வாய்ப்புள்ளது டாச்சர் கெல்ட்னரின் இந்த ஆய்வில் பிரிட்டிஷ் தங்கள் அமெரிக்க கூட்டாளர்களுடன் ஒப்பிடுகையில் ஒரு சமூக புன்னகையை அடிக்கடி கடந்து செல்வது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது டுச்சேன் புன்னகைக்கு பதிலாக சமூக புன்னகையை ஆங்கிலேயர்கள் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் என்பது சில ஆராய்ச்சிகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சமூகத்தின் கவலைகளை மரியாதைக்குரிய ஒரு சமூக புன்னகை கெல்ட்னர்ஸ் ஆராய்ச்சி இந்த நடத்தையின் வேர்களை அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகக் கண்டறிந்துள்ளது இது பிரிட்டிஷ் பண்பாட்டில் சமூக மரியாதை மற்றும் வேறுபாட்டைக் காண்பிப்பதில் காணப்படுகிறது அத்துடன் பிரிட்டிஷின் இந்த கருத்து கடினமான மேல் உதடு ஆகும் இது இன்னும் சிலவற்றில் நடைமுறையில் உள்ளது பிரிட்டிஷ் சமூகத்தின் வட்டங்கள் ஸ்டான்போர்டின் பேராசிரியரான ஜீன் சாய் மேற்கொண்ட ஆராய்ச்சியை மேற்கோள் காட்டுவது சுவாரஸ்யமானது அவர் நம் கலாச்சாரம் புன்னகையை எப்படிப் பார்க்கிறார் தாக்கங்கள் நம் கலாச்சாரத்தில் உள்ளவர்கள் எப்படி புன்னகைக்கிறார்கள் நான் அவளிடமிருந்து மேற்கோள் காட்டுகிறேன் எங்கள் வேட்பாளர்களின் உத்தியோகபூர்வ புகைப்படத்தைப் பார்க்கும்போது அவர்கள் வேட்பாளர்களைப் பற்றி ஒரு தனித்துவமான பண்புகளைக் கற்றுக்கொள்கிறார்கள் என்று பெரும்பாலும் மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் எங்கள் கண்டுபிடிப்புகள் அவர்கள் வேட்பாளர்களின் கலாச்சாரம் மற்றும் அது மதிப்பிடும் உணர்ச்சிகளைப் பற்றியும் கற்றுக்கொள்கின்றன என்று கூறுகின்றன இது ஒரு குறிப்பிடத்தக்க ஆராய்ச்சி ஏனென்றால் தனிப்பட்ட உணர்ச்சிகளின் வெளிப்பாட்டில் கவனம் செலுத்துவதற்குப் பதிலாக தனிப்பட்ட வெளிப்பாடு எவ்வாறு கலாச்சார ரீதியாக நிபந்தனைக்குட்பட்டது மற்றும் கலாச்சார ரீதியாக மேற்கோள் காட்டப்படுகிறது என்பதில் ஆராய்ச்சி கவனம் செலுத்தியுள்ளது அவர் பல்வேறு நாடுகளில் உள்ள தலைவர்களின் உணர்ச்சி வெளிப்பாடுகளை ஒப்பிட்டுப் பார்த்தார் மேலும் ஒரு குறிப்பிட்ட தேசம் உற்சாகத்தைப் பயன்படுத்தும் என்று முடிவு செய்துள்ளார் அவர்களின் தலைவர்கள் உற்சாகமான புன்னகையைக் காட்டுகிறார்கள் மேலும் அமெரிக்க தலைவர்களின் உதாரணங்களை அவர் மேற்கோள் காட்டியுள்ளார் மறுபுறம் ஒரு குறிப்பிட்ட தேச விழுமியங்கள் எவ்வளவு அதிகமாக வருகின்றனவோ அந்த தலைவர்கள் தங்கள் சமூக தொடர்புகளில் அமைதியான புன்னகையைக் காட்டுகிறார்கள் மேலும் கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் அவர்களின் அரசியல் தலைவர்களின் முன்மாதிரி அவருக்கு வழங்கப்படுகிறது இந்த ஆராய்ச்சியில் அவர் ஒரு சொற்றொடரைப் பயன்படுத்தியுள்ளார் இந்த சொற்றொடரை நான் மேற்கோள் காட்டுகிறேன் ஒரு தேசத்தின் சிறந்த விளைவு இந்த சொற்றொடர் கலாச்சார ரீதியாக மதிப்புமிக்க உணர்ச்சிகளாக வரையறுக்கப்படுகிறது மேலும் மக்கள் அதை எப்படி விரும்புகிறார்கள் அல்லது உணர விரும்புகிறார்கள் மற்றும் அதை அவர்களின் உடல் மொழியில் வெளிப்படுத்துகிறார்கள் இந்த யோசனையை ஆதரிக்கும் மற்றொரு ஆராய்ச்சி கார்மென் ஜூடித் நைன் கர்ட் சொற்களற்ற தகவல்தொடர்புகளில் ஆங்கிலோ கலாச்சாரம் நட்பு வட்டங்களில் ஒரு புன்னகையைப் பயன்படுத்துகிறது ஆனால் அரிதாகவே தீவிரமான சூழ்நிலைகளில் என்று அவர் எழுதுகிறார் உதாரணத்திற்கு மக்கள் கற்றல் இடங்களில் வகுப்பறைகள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கும்போது மக்கள் மிகவும் குறைவாக சிரிப்பார்கள் இதேபோல் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பல வாய்மொழி வெளிப்பாடுகளில் புன்னகை ஏற்படுகிறது என்பது இந்த ஆராய்ச்சியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உதாரணமாக உண்மையில் ஹாய் என்று சொல்வதற்கு பதிலாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் லத்தீன் அமெரிக்காவில் ஒரு நபர் ஒரு நபரைப் பார்த்து புன்னகைக்க விரும்புவார் பின்னர் அவர்களின் புன்னகை நன்றி மனப்பான்மையைக் குறிக்கும் மற்றொரு நபரும் கூட நன்றியுணர்வை வாய்மொழியாக வெளிப்படுத்துவது சில கலாச்சாரங்களிலும் சில கலாச்சாரங்களிலும் ஒரு நண்பர் இந்த உணர்வுகளை வாய்மொழியாக வெளிப்படுத்தினால் அந்த நண்பர் தன்னைத் தூர விலக்கிக் கொள்கிறாரா அல்லது மற்றவர்களை நிராகரிப்பாரா என்பது உணரப்படும் குறுக்கு கலாச்சார தாக்கங்கள் மற்றவர்களின் நடத்தையை நாம் விளக்கும் விதத்தையும் வண்ணமயமாக்கலாம் கலாச்சார வேறுபாடுகள் மற்றும் அவர்களின் புன்னகையை ஒருவர் அறிந்திருக்கவில்லை என்றால் வேறுபட்ட பின்னணியில் இருந்து ஒரு நபரை உணரத் தவறிவிடுவது எளிது எடுத்துக்காட்டாக லத்தீன் அமெரிக்க நண்பர் அதிகமாக புன்னகைக்கிறார் அல்லது சில சூழ்நிலைகளில் புன்னகை பொருத்தமற்றது என்பதை ஒரு பிரிட்டிஷ் உணர்ந்திருக்கலாம் இந்த கலாச்சார புரிந்துணர்வு வேறுபாடுகள் சில உத்தியோகபூர்வ வழிகாட்டி புத்தகங்களுக்குள் நுழைந்துள்ளன போலந்தைப் பற்றிய பிரபலமான வழிகாட்டி புத்தகத்தின் பிரிட்டிஷ் ஆசிரியர்கள் போலந்தில் அந்நியர்களைப் பார்த்து புன்னகைக்கிறார்கள் என்று சுற்றுலாப் பயணிகளை எச்சரித்துள்ளனர் என்பது முட்டாள்தனத்தின் அறிகுறியாகும் நோர்வே அரசாங்கம் நகைச்சுவையாக விளக்கியுள்ளது நோர்வே கலாச்சாரத்தின் நுணுக்கங்கள் தெருவில் அந்நியன் நோர்வேயர்களைப் பார்த்து புன்னகைக்கும்போது இந்த அந்நியன் பைத்தியம் என்று அவர்கள் கருதலாம் இந்த வழிகாட்டுதல்கள் அதிகம் பொருள்படாது ஆனால் புன்னகை உணரப்படும் விதத்தில் கலாச்சார வேறுபாடுகளின் முக்கியத்துவத்தைப் புரிந்துகொள்ள அவை நமக்கு உதவுகின்றன ஒரு புன்னகையின் மற்றொரு அம்சம் அதிகப்படியான புன்னகையுடன் தொடர்புடையது தொடர்ந்து சிரிக்கும் முட்டாள்களின் பெரிய வர்க்கத்தைப் பற்றியும் டார்வின் எழுதியுள்ளார் ஒரு ரஷ்ய பழமொழி எந்த காரணமும் இல்லாமல் சிரிப்பது முட்டாள்தனத்தின் அடையாளம் என்று கூறுகிறது அவர்களின் புன்னகை மகிழ்ச்சியின் உலகளாவிய வெளிப்பாடாக கருதப்பட்டாலும் கூட நாம் ஒரு புன்னகையைச் செய்யும்போது நாம் எப்படி ஒரு புன்னகையைச் செய்கிறோம் எவ்வளவு புன்னகையைச் செய்கிறோம் என்பதற்கான சான்றுகள் கலாச்சாரத்தால் நிர்வகிக்கப்படுகின்றன இது நம் ஆன்மாவை நிலைநிறுத்துகிறது எடுத்துக்காட்டாக ஜெர்மன் கலாச்சாரத்தில் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஒரு புன்னகை ஒதுக்கப்பட்டுள்ளது மற்றும் முறையான அறிமுகங்களின் போது ஏற்படாது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் வேலையின் அமர்வுகளிலும் அந்த சூழ்நிலைகளில் உதாரணமாக தீவிரமானதாகக் கருதப்படும் யாரோ ஒருவர் நோய் போன்றவற்றைக் கையாளும் போது அல்லது மருத்துவமனையில் இருக்கும்போது மிகவும் பொருத்தமான பதில் புன்னகையின்றி ஒதுக்கப்பட்ட ஒன்றாகும் பாரம்பரிய சீன குடும்பங்களிலும் குடும்பம் மற்றும் நண்பர்கள் மத்தியில் புன்னகை பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் முறையான சூழ்நிலைகளில் அது இன்னும் குறைவாகவே இருக்கலாம் இதேபோன்ற போக்குகள் வியட்நாமிய சமூகத்தில் சில ஆராய்ச்சியாளர்களால் காணப்படுகின்றன அங்கு ம silence னம் அல்லது தயக்கமில்லாத புன்னகையைப் பயன்படுத்துவது எதிர்மறை அர்த்தங்களின் வெளிப்பாடாகப் பயன்படுத்தப்படுவதைக் கண்டறிந்துள்ளனர் இதேபோல் பல ஆசிய கலாச்சாரங்களில் ஒரு புன்னகை சிறிய குற்றங்களுக்கான மன்னிப்பின் வெளிப்பாடாக இருக்கலாம் இது அதிகாரத்துக்கான எங்கள் வேறுபாட்டைக் குறிக்கலாம் இது வலி மன உளைச்சல் முதலியவற்றின் கடினமான உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் உள்ளடக்கும் மேலும் இது அவமதிக்கப்படும்போது அல்லது அச்சுறுத்தப்படும்போது அல்லது தூண்டப்படும்போது மோதல்களைத் தவிர்க்கவும் உதவுகிறது புன்னகையின் கலாச்சார மாறுபாடுகளை மிகவும் சுவாரஸ்யமான ஆனால் சுருக்கமான முறையில் புரிந்துகொள்ள இந்த வீடியோ நமக்கு உதவுகிறது அமெரிக்காவில் வருகை தரும் சுற்றுலாப் பயணிகளுக்கு பயணிகளின் ஆலோசனை பெரும்பாலான அமெரிக்கர்கள் தங்கள் புன்னகையைப் பற்றி இருமுறை யோசிக்க மாட்டார்கள் என்று ஒரு வழக்கத்தை சுட்டிக்காட்டுகிறது வழிகாட்டி இருவரும் சுற்றுலாப் பயணிகளுக்கு விளக்கினார் அமெரிக்கர்கள் அந்நியர்களை மிகவும் சிரித்தனர் எனவே அமெரிக்கன் ஏன் இவ்வளவு புன்னகைக்கிறான் எல்லோருக்கும் ஏன் இது மிகவும் விசித்திரமானது ஒரு நல்ல காரணம் இல்லாதபோது கூட அமெரிக்கர்கள் சிரிப்பதாகத் தோன்றியது ஒரு அமெரிக்க புன்னகையை நீங்கள் காணும்போது அவர்கள் மகிழ்ச்சியாகவோ நம்பிக்கையுடனோ அல்லது நடுநிலையாகவோ இருக்கலாம் சில நேரங்களில் இது வேறொருவருக்கு வசதியாக இருக்கும் ஒரு கண்ணியமான வழியாகும் புன்னகைக்கு சேவைக்கு நன்றி இங்கே உங்கள் ரசீது மிக்க நன்றி மற்ற நாடுகளில் எந்த காரணமும் இல்லாமல் புன்னகைப்பது உங்களை ஒருவித ஊமையாக மாற்றும் ஜப்பான் இந்தியா தென் கொரியா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளில் காணப்படும் ஒரு ஆராய்ச்சியாளர் புன்னகைக்கும் முகங்கள் தீவிரமானவர்களைக் காட்டிலும் குறைவான புத்திசாலித்தனமாகக் கருதப்பட்டன அவரது கோட்பாடு என்னவென்றால் ஒரு நாடுகளின் உறுதியற்ற தன்மைக்கும் புன்னகைக்கும் முட்டாள்தனத்திற்கும் இடையில் ஒரு தொடர்பு உள்ளது எல்லாவற்றிற்கும் மேலாக எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருக்கும்போது நீங்கள் எப்படி நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் இது புகைப்படங்களைப் பார்த்து சிரிக்கும் ரஷ்யா போன்ற ஒரே மாதிரியான கோபமான இடங்களை விளக்க உதவும் உண்மையில் ஒரு விஷயம் அல்ல தொண்ணூறுகளில் மெக்டொனால்டு ரஷ்யாவுக்குச் சென்றபோது அவர்கள் எவ்வாறு புன்னகைப்பது என்பது குறித்து தங்கள் ஊழியர்களுக்குப் பயிற்சி அளிக்க வேண்டியிருந்தது இன்றைய தொகுதியில் நான் மறைக்க விரும்பும் உடல் மொழியின் மற்றொரு அம்சம் என்னவென்றால் தலையை ஆட்டுவதும் தலையை அசைப்பதும் புரிந்து கொள்ளப்படும் தலையுடன் தொடர்புடைய பல சைகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அர்த்தத்தின் தெளிவான வகைகளில் அடங்கும் மற்றும் தலையை ஆட்டுவது மற்றும் தலையை அசைப்பது என்பதும் நமது உணர்வுகள் உணர்ச்சிகள் செய்திகள் போன்றவற்றைத் தொடர்புகொள்வதற்கான ஒரு முக்கிய சொற்களற்ற வழியாகும் பொதுவாக ஒரு உறுதிமொழியைக் குறிக்க ஒரு நேர்மறையான சைகை அல்லது ஆம் மற்றும் ஒரு கையை அசைப்பது பொதுவாக பெரும்பாலான கலாச்சாரங்களில் இல்லை என்று கருதப்படுகிறது எனவே இரண்டுமே இயல்பான சைகைகள் என்று கருதப்படுவதை நீங்கள் காணலாம் ஆனால் இருப்பினும் புரிந்து கொள்ள வேண்டியது சமூக மற்றும் கலாச்சார விளக்கங்களைப் பொறுத்தது ஆனால் பெரும்பாலான கலாச்சாரங்களில் ஆம் என்று கருதப்படுவதில்லை மேலும் ஒரு குலுக்கல் இல்லை என்று கருதப்படுகிறது எவ்வாறாயினும் சமூகங்கள் மற்றும் சில கலாச்சாரங்களின் சில பிரிவுகள் உள்ளன அதில் ஒரு இல்லை என்று கருதப்படுகிறது மற்றும் ஒரு குலுக்கல் ஆம் என்று கருதப்படுகிறது ஆனால் நாங்கள் எங்கள் விவாதத்தை ஆம் மற்றும் குலுக்கல் என்று பொதுவாகக் காணும் புரிதலுடன் சீரமைப்போம் எங்கள் உடன்படிக்கை எங்கள் ஒப்புதல் மற்றவர்களுடன் பேசும்போது அவர்களின் கருத்துக்களை நாம் புரிந்துகொள்ள முடிகிறது என்பதையும் நாங்கள் தொடர்ந்து அவரிடம் கவனம் செலுத்துகிறோம் என்பதையும் இது காட்டுகிறது அதே நேரத்தில் அந்த நேரத்தில் நாம் உணர்ச்சிவசமாக என்ன நடக்கிறது என்பதை அறிய எங்கள் முடிச்சுகள் உதவுகின்றன எனவே உறுதிப்படுத்தலுக்கான பிற தாள வரிசை மற்றும் பிற தொடர்புடைய உணர்ச்சிகளைக் கடப்பதற்கும் பெரும்பாலும் புன்னகை அல்லது அது இல்லாதிருத்தல் மற்றும் அதே நேரத்தில் ஒப்புதல் அல்லது ஒப்பந்தத்தின் பிற தொடர்புடைய அறிகுறிகளும் உள்ளன இந்த உரையின் வேகத்தை அதிகரிக்க இரட்டை ஒப்புதல் பேச்சாளரிடம் கூறுகிறது பல தலை முடிச்சுகள் அல்லது ஒற்றை மெதுவான முடிச்சு பேச்சாளர்களின் தாளத்தில் இடையூறு ஏற்படுத்தக்கூடும் ஏனென்றால் ஒரு பேச்சாளர் திடீரென்று இந்த வகை முடிச்சுக்கு ஈர்க்கப்படலாம் அதிகப்படியான மற்றும் விரைவான தலையில் பேச்சாளரின் தரப்பில் ஒரு பதிலை விரைந்து செல்ல முடியும் மற்றும் பேச்சாளர் தனது பதில்களை விரைவுபடுத்துவது ஒரு சொற்களற்ற வரிசை என்று உணரலாம் ஒரு பொருத்தமற்ற தலை தலையாட்டல் அல்லது மிக விரைவாக ஒரு தலையாட்டல் பொதுவாக ஒரு முரட்டுத்தனமான நடத்தை என்று கருதப்படுகிறது இது உரையாடலில் ஆதிக்கம் செலுத்தும் முயற்சியாகவும் புரிந்து கொள்ளப்படுகிறது இது இந்த பேச்சாளரின் கவனத்தை எடுத்து கேட்பவருக்கு மாற்றும் ஒரு கண்ணியமான மற்றும் கவனமுள்ள விருப்பம் நல்ல கேட்கும் திறனுடன் தொடர்புடையது பேச்சாளர் அல்லது நாங்கள் பேசும் நபருக்கு நாங்கள் சமிக்ஞை செய்யும் வழிகளில் இதுவும் ஒன்றாகும் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம் நாங்கள் அவர்களுடன் ஈடுபட்டுள்ளோம் அவை மேலும் தொடர வேண்டும் சரியாகப் பயன்படுத்தினால் அதைக் கண்டுபிடிப்போம் பேச்சாளர் தனது எண்ணங்களை திருப்திகரமான முறையில் முழுமையாக வெளிப்படுத்த அனுமதிக்கிறது உடனடி கருத்துக்களை வழங்குகிறது ஹெட் நோட் ஒரு குறிப்பிட்ட விருப்பம் அல்லது அது இல்லாததை பரிந்துரைக்கிறது அதே நேரத்தில் அவை ஒருவருக்கொருவர் திறனுக்கான தீர்ப்புகளுடன் தொடர்புடையவையாக இருப்பதையும் பல ஆராய்ச்சியாளர்கள் தலையின் முடிச்சுகள் மற்றும் தலையை அசைப்பது போன்ற இந்த விளக்கங்களுடன் தொடர்புடைய பல்வேறு அம்சங்களைக் கண்டறிந்துள்ளனர் மேலும் இந்த ஆராய்ச்சியாளர்களில் சிலரை நான் மேற்கோள் காட்டுகிறேன் மாடராஸ்ஸோ மற்றும் வீன்ஸ் ஆகியோர் ஊடாடும் செயல்முறைகளை ஆராய்ந்தனர் அவை நேர்காணல்களில் இயல்பாகவே உள்ளன மேலும் நேர்காணல் செய்பவரின் தலை முடிச்சுகள் நேர்முகத் தேர்வாளரின் சொற்களின் சராசரி கால அளவை அதிகரித்திருப்பதைக் கண்டறிந்துள்ளது க்ளோர் மற்றும் பலர் நடத்திய ஆய்வில் கல்லூரி மாணவர்கள் மீது நூற்றுக்கும் மேற்பட்ட சொற்களற்ற நடத்தைகளை அவர்கள் எவ்வளவு விரும்பினார்கள் அல்லது எவ்வளவு விரும்பவில்லை என்ற அடிப்படையில் மதிப்பிட்டுள்ளனர் மைக்ரோ கவுன்சிலிங் பயிற்சி வகுப்பிற்கு உட்பட்ட தொழில் அதிகாரிகளின் ஆய்வில் பங்கேற்பாளர்களால் முடிச்சுகள் மற்றும் குலுக்கல்கள் மிகவும் மதிப்பிடப்பட்டன அனுபவம் வாய்ந்த நீதிபதிகளால் மதிப்பிடப்பட்டபடி நேர்காணல் செய்பவரின் தலை முடிச்சுகளைப் பயன்படுத்துவது அவர்களின் நேர்காணல் திறனின் குறிப்பிடத்தக்க முன்கணிப்பு என்று டிக்சன் கண்டறிந்தார் மிகச் சமீபத்திய ஆராய்ச்சியில் கேட்பவரின் தலை முடிச்சுகள் இந்த பேச்சாளரின் மொத்த வாய்மொழி வெளியீட்டை அதிகரிக்கும் என்று இந்த இணைத் துறை குறிப்பிட்டுள்ளது இது கேட்பவரின் கவனமுள்ள தலையால் இந்த பேச்சாளர் ஊக்குவிக்கப்படுவதாகக் கூறுகிறது உரையாடல் முடிந்ததும் நாங்கள் விடுப்பு எடுக்க விரும்பும் போது தலை தலையசைப்பதும் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறது குறிப்பாக நாம் மற்றவருக்கு அணுகக்கூடியவர்களாகவும் எங்கள் உறவில் நாங்கள் ஆதரவாகவும் இருக்கிறோம் என்ற இந்த யோசனையை நாம் அனுப்ப விரும்பும்போது உரையாடலின் முடிவில் தலைமுடி முக்கியமானது இது மற்றவர்களுக்குத் தொடர வேண்டும் என்பதற்கான ஒரு சமிக்ஞையாகும் மேலும் இது தொழில் வல்லுநர்களால் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது உலகெங்கிலும் தங்கள் வாடிக்கையாளர்களை சுயமாக வெளிப்படுத்த ஊக்குவிக்கவும் ஊக்குவிக்கவும் மற்றவர்களைக் கேட்கும்போது தலையிடுவது வேண்டுமென்றே ஒரு கலையாக கருதப்படுவதை பல்வேறு தொழில்களில் நீங்கள் காணலாம் எனவே ஹெட் நோட் சைகைகளின் வலுப்படுத்தும் விளைவுகள் நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் அதன் தொடர்ச்சியான பயன்பாட்டை கிட்டத்தட்ட அனைத்து சமூக மற்றும் தொழில்முறை சந்திப்புகளின்போதும் கவனத்துடன் கேட்பது மற்றும் உள்ளடக்கத்துடன் உடன்படுவதற்கான ஒரு குறிகாட்டியாகக் காணலாம் இந்த வீடியோவில் தலையின் குலுக்கல் மற்றும் குலுக்கலின் முக்கியத்துவத்தின் சுவாரஸ்யமான சுருக்கத்தை நாம் காணலாம் நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் மிகவும் பொதுவான இரண்டு அறிகுறிகள் தலையசை மற்றும் குலுக்கல் ஆம் மற்றும் இல்லை ஒப்புக்கொள்வது மற்றும் உடன்படாதது மற்றும் இயக்கத்தின் திசையைத் தவிர மேல் மற்றும் கீழ் அல்லது இடது மற்றும் வலது தாளம் மற்றும் வேகம் ஆகியவை மிக முக்கியமானவை நாம் பார்க்கும் அல்லது கேட்கும் ஒன்றை ஏற்றுக்கொள்ளும்போது மெதுவான ஒப்புதல் பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக யாரோ ஒருவர் உடல் மொழியைப் பற்றி ஒரு சொற்பொழிவை நடத்துகிறார் அவருடைய கருத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் அது சரியானது என்று தெரிகிறது நாங்கள் உடன்படவில்லை என்றால் "இல்லை நான் அப்படி நினைக்கவில்லை" என்று மெதுவாக தலையை அசைக்க முனைகிறோம் கருத்து வேறுபாட்டின் உயர் கட்டத்தை எட்டும்போது இல்லை அது வெறும் புல்ஷிட் என்று உயர் தாளத்துடன் தலை குலுக்கலைக் காணலாம் வேகமான தாளத்தை தலையிடுவதற்கும் இதுவே செல்கிறது ஆம் தயவுசெய்து சில சிக்கல்களுக்கு அவசர தீர்வை நான் முன்மொழியும்போது கூட்டங்களில் நான் அடிக்கடி காணக்கூடிய ஒன்று பேச்சாளர் மற்றும் கேட்பவர் இருவரும் உரையாடலின் போது தலையாட்டலைப் பயன்படுத்தலாம் ஒரு நபரின் பேச்சைக் கேட்டு "ஆம் எனக்குப் புரிகிறது அல்லது நான் கேட்கிறேன் தயவுசெய்து தொடரவும்" என்பதற்கான அடையாளமாக தலையசைத்தால் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் என்பதையும் பேச்சாளர் என்ன சொல்ல வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருப்பதையும் இது காட்டுகிறது பேச்சாளராக நாம் கேட்பவர்களுடன் எங்களுடன் உடன்பட செல்வாக்கு செலுத்த உதவும் வகையில் நன்கு வைக்கப்பட்ட முடிச்சுகளைப் பயன்படுத்தலாம் உதாரணமாக ஒரு அறிக்கையைச் செய்தபின் அல்லது சொல்லாட்சிக் கேள்வியைக் கேட்டபின் நாம் உண்மையில் விரும்புவது அல்ல கேட்பவரை ஆம் என்று பரிந்துரைக்கக்கூடாது அதுதான் என் கருத்து ஆர்வத்தைக் காட்ட கேட்போர் அதை அழைப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான்இருக்கலாம் அதை தொடர்ந்து பயன்படுத்துவதால் குறிப்பாக உரையாடல்களில் நான் தகவல் தோண்டுவதை நான் நாங்கள் ஆர்வமாக உள்ள ஒரு உரையாடல் கூட்டாளரைக் காட்டி அவர்கள் சொல்வதை ஒப்புக் கொண்டால் அவர்கள் அதிக பேச்சைப் பெறுவார்கள் அவர்கள் விஷயங்களின் பின்னணி அல்லது இருக்கும் இணைப்புகள் பற்றி மேலும் பேசுகிறார்கள் போன்ற சில தோண்டி கேள்விகளுக்கு இது கதவைத் திறக்கிறது அந்த புள்ளி எனக்கு முழுமையாக புரியவில்லை ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே ஆர்வத்தை வளர்த்துக் கொள்கிறோம் கேள்வி முறையானது என்று தோன்றுகிறது எங்களுக்கு கூடுதல் தகவல்கள் தேவை நாங்கள் பத்து நிமிடங்கள் அமைதியாக அங்கே உட்கார்ந்து அதே கேள்வியைக் கேட்டால் நாங்கள் கூட கவனம் செலுத்தவில்லை என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறோம் அழைக்கப்படும் மக்களை செல்வாக்கு செலுத்துவதற்காக தலையாட்டுதல் இது ஒரு தொடக்கத்திற்கு மதிப்பு இல்லை தலை சாய்வுகள் மற்றும் சாய்வுகள் மற்றும் அவை சரியாக என்ன பரிந்துரைக்கின்றன என்பதையும் சுருக்கமாகப் பார்ப்போம் எங்கள் தலை மிகவும் குறிப்பிடத்தக்க உடல் அம்சம் என்பதைக் காண்கிறோம் ஏனென்றால் எங்களிடம் நெகிழ்வான கழுத்து அமைப்பு உள்ளது அது திரும்ப முடியும் அது முன்னோக்கி செல்ல முடியும் நாம் எங்கள் தலையைத் திரும்பப் பெறலாம் அதை பக்கவாட்டாக முன்னோக்கி மற்றும் பின்தங்கிய நிலையில் சாய்க்கலாம் மற்றும் தலையின் இந்த இயக்கங்கள் அனைத்தையும் எங்கள் பல்வேறு சாய்வுகள் மற்றவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சிகளை பரிந்துரைக்கின்றன மக்கள் தலையை இடது அல்லது வலது புறமாக சாய்ப்பது பொதுவானது அவர்கள் ஆர்வமுள்ள ஒன்றைப் பார்த்துக் கொண்டிருக்கும்போது அல்லது சுவாரஸ்யமான ஒன்றைக் கேட்கிறார்கள் பொதுவாக இது லேசான மற்றும் கண்ணியமான ஆர்வத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது நீடித்த அல்லது ஆழமான சாய்வு பச்சாத்தாபத்தை உருவாக்குகிறது அதே நேரத்தில் ஒரு உரையாடலின் போது நம் தலை வலது அல்லது இடது பக்கம் சாய்ந்திருக்கிறதா ஒரு பேச்சாளராகவோ அல்லது கேட்பவனாகவோ நம் சிந்தனை செயல்முறைகளைப் பற்றிய சில தடயங்களை கடந்து செல்கிறான் இந்த அம்சத்தின் போது இந்த அம்சத்தை நான் சிறிது நேரம் கழித்து எடுத்துக்கொள்வேன் நான் மீண்டும் ஆலன் பீஸைக் குறிப்பிடுவேன் மூன்று அடிப்படை தலை நிலைகள் உள்ளன என்று அவர் பரிந்துரைத்துள்ளார் அவை எந்தவொரு தொடர்புகளின் போதும் நீடித்த தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன அதுதான் தலை மேலே தலை சாய்ந்து தலை கீழே இயக்கம் ஹெட் அப் என்பது ஒரு நிலை இது சாதாரணமாக சொல்லப்படுவதைப் பற்றி நடுநிலை மனப்பான்மையைக் கொண்ட ஒரு நபரால் எடுக்கப்படுகிறது பொதுவாக அதை ஆதரிக்காவிட்டால் அல்லது மாற்றியமைக்காவிட்டால் விரல் அசைவுகளில் கைகொடுப்போம் என்று சொல்லலாம் உரையாடலின் போது தலை இன்னும் உள்ளது மற்றும் அவ்வப்போது சிறிய முடிச்சுகளால் நிறுத்தப்படலாம் எனவே இந்த குறிப்பிட்ட சைகையில் நம் கைகளையும் விரல்களையும் அறிமுகப்படுத்தும்போது அது ஒரு மதிப்பீட்டாளர் சைகையாக மாறும் மற்றும் அடிப்படை அர்த்தத்தில் வெவ்வேறு நிழல்கள் சேர்க்கப்படுகின்றன இவற்றில் சிலவற்றை நாம் கை மற்றும் விரல் நிலைகள் மற்றும் சைகைகளை எப்போது எடுப்போம் என்று பார்ப்போம் வெளியே கன்னம் கொண்டு தலையை உயர்த்தும்போது அது மிகவும் வலுவான தன்னம்பிக்கை மேன்மையின் உணர்வு ஆணவ உணர்வு மற்றும் அதே நேரத்தில் ஒரு அச்சமற்ற மனப்பான்மையைக் குறிக்கிறது இந்த தோரணையை ஆழ் மனதில் பின்பற்றும் நபர்கள் தங்கள் தொண்டையை அம்பலப்படுத்துவதாகவும் அவர்கள் மற்றவர்களைப் பற்றி பயப்பட வேண்டாம் என்றும் ஒரு விதத்தில் அவர்கள் உங்களிடம் மூக்கைக் கீழே பார்க்கிறார்கள் என்று பரிந்துரைக்கிறார்கள் என்றும் பீஸ் கருத்து தெரிவித்துள்ளார் பொதுவாக இது மேன்மை மற்றும் ஆணவத்தின் சைகையாகக் கருதப்படுகிறது ஆனால் மிகுந்த தன்னம்பிக்கை மற்றும் அச்சமற்ற மனப்பான்மை கொண்டவர்களும் இந்த குறிப்பிட்ட சைகையை பெரும்பாலும் கவனக்குறைவாகக் காண்பிப்பதைக் காணலாம் தலையை சாய்ப்பது பெரும்பாலும் போதுமான சமிக்ஞையாகக் கருதப்படுகிறது ஏனென்றால் இது நம் கழுத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறது இந்தச் சங்கத்தை முதன்முதலில் கவனித்தவர் சார்லஸ் டார்வின் மனிதர்களும் விலங்குகளும் தலையில் ஒரு பக்கமாக சாய்ந்து கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைத்தார்கள் அவர்கள் ஏதாவது ஆர்வமாக இருக்கும்போது ஆக்ரோஷமாக இல்லை பாலின அடிப்படையிலான அம்சமும் தலை சாய்வோடு தொடர்புடையது என்பதைக் காண்கிறோம் ஓவியங்களின் ஆய்வுகள் கடந்த பல நூற்றாண்டுகளாக ஆண்களுடன் ஒப்பிடுகையில் தலை சாய்வைப் பயன்படுத்தி பெண்கள் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுகிறார்கள் என்பதைக் காட்டுகிறது பெண்கள் பெரும்பாலும் தலையை சாய்க்கும் விளம்பரங்களிலும் காட்டப்படுகிறார்கள் வெவ்வேறு சமூகங்களில் ஆண்களை விட இது மூன்று மடங்கு அதிகமாக இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் பெண்களில் அதைக் காண்கிறோம் இது பொதுவாக பாலியல் ஆர்வத்தின் சைகையாக கருதப்படுகிறது எங்கள் கழுத்து சாய்வு பெரும்பாலான மக்கள் ஒரு உள்ளுணர்வு மட்டத்திலும் ஆண்களுடனான ஒரு வணிக பேச்சுவார்த்தைகளிலும் விஷயங்களை எவ்வாறு புரிந்துகொள்கிறார்கள் என்பதைக் காட்டுகிறது ஒரு தலை சாய்வை அடிக்கடி காண்பித்தால் அது பெரும்பாலும் சமர்ப்பிக்கும் செயலாகவோ அல்லது விஷயங்கள் விரைவில் இருக்கும் என்பதற்கான அறிகுறியாகவோ கருதப்படுகிறது பின்னர் உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனவே எந்தவொரு பேச்சுவார்த்தைகளின் போதும் எல்லா நேரங்களிலும் பெண்கள் குறிப்பாக தலையை நேராகவும் நேராகவும் வைத்திருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஒரு விளக்கக்காட்சியின் போது அல்லது நாம் ஒரு உரையை நிகழ்த்தும்போது மற்றவர்களின் மனதில் என்ன வகையான சிந்தனை முறைகள் நடக்கின்றன என்பதைப் புரிந்துகொள்ளவும் இது உதவுகிறது மேலும் நம் பார்வையாளர்களைப் பார்க்க முடிகிறது பார்வையாளர்கள் தலையை சாய்த்து கன்னம் மதிப்பீட்டு சைகைகளுக்கு கையைப் பயன்படுத்தி முன்னோக்கி சாய்வதை நீங்கள் காணும்போது மக்கள் உள்ளடக்கத்தில் கவனம் செலுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் மற்றவர்களுக்குச் செவிசாய்க்கும்போது நாங்கள் தலையை சாய்த்து தலை முனைகளைப் பயன்படுத்துகிறோம் மேலும் கேட்பவர் உங்களை நம்புவதை உணரத் தொடங்குவார் ஏனென்றால் நீங்கள் ஆர்வமாகவும் அச்சுறுத்தலாகவும் தோன்றும் இப்போது தலையின் வலது மற்றும் இடது கை சாய்வுகளைப் பற்றி விவாதிக்கும் நிலைக்கு வருகிறோம் தலை வலதுபுறமாக சாய்ந்திருந்தால் நீங்கள் மூளையின் ஆக்கபூர்வமான பகுதியாக இருப்பதால் நீங்கள் இன்னும் திறந்திருப்பீர்கள் உங்கள் தலை இடது பக்கம் சாய்ந்தால் நீங்கள் சொல்லப்படுவதை அறிவார்ந்த முறையில் பகுப்பாய்வு செய்ய வாய்ப்புள்ளது உங்கள் தலையை வலப்புறம் சாய்ப்பது உங்களை நேர்மையாகவும் நம்பகத்தன்மையுடனும் தோற்றமளிக்கும் என்றும் உங்கள் தலையை இடது பக்கம் சாய்ப்பது உங்களை மிகவும் கவர்ச்சிகரமானதாக ஆக்குகிறது என்றும் 2006 ஆம் ஆண்டு ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது எனவே விருப்பம் ஒன்று கவர்ச்சிகரமான நபராக வருவது அல்லது மிகவும் நேர்மையான மற்றும் நம்பகமான நபர் தலையை சாய்ப்பது பெரும்பாலும் நம்பிக்கையின் அடையாளமாகக் காணப்படுகிறது இது பச்சாத்தாபத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது ஏனெனில் இது அடிப்படையில் அச்சுறுத்தல் இல்லாத சைகை முந்தைய ஸ்லைடில் நாம் விவாதித்தபடி இது கீழ்ப்படிதலின் கையொப்பமாகவும் எடுத்துக் கொள்ளலாம் இளவரசி டயானாவும் இந்த குறிப்பிட்ட தலை சைகையை மிகவும் பிரபலமாக்கியுள்ளார் இது ஒரு புகழ்ச்சி மற்றும் புகைப்பட போஸ் இருப்பினும் சில வல்லுநர்கள் அவரது மனச்சோர்வின் உணர்வின் ஒரு திட்டமாகவும் இதைப் படித்திருக்கிறார்கள் தலை மற்றும் கன்னம் கீழே நிலை எதிர்மறை மற்றும் தீர்ப்பு அணுகுமுறையை சமிக்ஞை செய்கிறது இந்த குறிப்பிட்ட நிலையை வெளிப்படுத்தும் நபரிடமும் சில ஆக்கிரமிப்புகள் இருப்பதையும் இது பரிந்துரைக்கலாம் விமர்சன மதிப்பீட்டுக் கொத்துகள் பொதுவாக தலையைக் கீழே கொண்டு தயாரிக்கப்படுகின்றன மேலும் இந்த நிலையுடன் கை மற்றும் விரல்களின் தொடர்பு இந்த நிலைகளை மேலும் மோசமாக்குகிறது அல்லது நீர்த்துப்போகச் செய்கிறது உரையாடலில் ஒரு நபர் இந்த குறிப்பிட்ட சைகை அல்லது தோரணையைத் தொடர்ந்து பின்பற்றினால் அது வேண்டுமென்றே பதிலளிக்காமல் இருக்க வேண்டும் நபர் உரையாடலில் ஈடுபட விரும்பவில்லை எனவே தொழில்முறை வழங்குநர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் பெரும்பாலும் தலையால் கீழே அமர்ந்திருக்கும் மற்றும் சிலுவையில் கைகளை மடித்துக் கொண்டிருக்கும் பார்வையாளர்களால் எதிர்கொள்ளப்படுகிறார்கள் எனவே அனுபவம் வாய்ந்த நபர்கள் மற்றும் பாதுகாப்பு மற்றும் பிற நபர்களைக் குறைக்க பயிற்சி பெற்றவர்கள் பார்வையாளர்களை ஈடுபடுத்தவும் அவர்களின் உரையாடல் அல்லது தொழில்முறை பேச்சுக்கள் அல்லது விளக்கக்காட்சிகளைத் தொடங்குவதற்கு முன்பு அவர்களின் பங்கேற்பைப் பெறவும் சில நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்வார்கள் இந்த குறிப்பிட்ட தலையை எப்படியாவது உடைப்பதன் மூலம் நபரிடம் சில ஈடுபாடுகளைத் தொடங்க பல்வேறு வகையான ஐஸ்கிரீக்கர்களைப் பயன்படுத்தலாம் எனவே எங்கள் தந்திரோபாயங்கள் வெற்றிகரமாக இருந்தால் பார்வையாளர்கள் தலையை உயர்த்த முடியும் அடுத்த தலை நிலை வலது கை அல்லது இடது கை சாய்வாக இருக்கும் இந்த நபரின் கண்ணோட்டத்தில் இது ஆர்வத்தின் தொடக்க புள்ளியாக இருக்கும் இந்த குறிப்பிட்ட வீடியோவில் தலை சாய்ந்து அவற்றின் ஓவியங்கள் காட்டப்பட்டுள்ளன தலை பொருத்துதல் தலை சாய்வு கேட்பவர்களைத் தவிர வேறு வழி இல்லை ஆர்வத்தைக் குறிக்க தலையைப் பயன்படுத்தலாம் மற்றும் உரையாடலில் தலை சாய்வோம் இது ஆர்வத்தின் அறிகுறியாக விவரிக்கப்படுகிறது அல்லது ஒரு சக்திவாய்ந்த வழியில் நான் வசதியாக இருக்கிறேன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் உண்மையில் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதற்கு ஒரு நல்ல காரணம் நான் நாயின் ஒரு படத்தைக் காட்டினேன் ஏனென்றால் இந்த அடையாளம் எங்கிருந்து உருவாகிறது என்பது என் கருத்து வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் நாய்கள் ஏன் அதைச் செய்கின்றன என்பது நமக்குத் தெரியாது என்னைப் பொறுத்தவரை இது மிகவும் சர்ச்சைக்குரிய அறிகுறிகளில் ஒன்றாகும் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 3657 மேலும் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் நாய்கள் ஏன் அதைச் செய்கின்றன என்பது நமக்குத் தெரியாது என்னைப் பொறுத்தவரை இது மிகவும் சர்ச்சைக்குரிய அறிகுறிகளில் ஒன்றாகும் விளக்கங்கள் ஆர்வமாக இருப்பதிலிருந்து எனவே சாய்ந்த தலை கழுத்தின் பக்கத்திலுள்ள கரோடிட் தமனியை அம்பலப்படுத்துகிறது இது சமர்ப்பிப்பின் அறிகுறியாகவும் பாதிக்கப்படக்கூடிய உணர்வுகளாகவும் இருக்கலாம் தலை சாய்வோடு எனது அனுபவங்கள் என்ன என்பதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் கேட்போரின் விருப்பத்திற்கு நான் ஒரு மாற்றீட்டைத் தேடிக்கொண்டிருந்தேன் அதைப் பயன்படுத்துவதால் ஒருவரை ஒரு குமிழ் தலையைப் போலவும் ஏறக்குறைய ஒரு வருடம் தலை சாய்த்துக் கொண்டும் முக்கியமாக இரண்டு எதிர்வினைகளையும் கவனித்தேன் முதலில் எதுவும் இல்லை இரண்டாவது குழப்பம் நான் என் தலையை சாய்ந்த தருணத்தில் நான் உடனடியாக பார்க்க முடிந்தது என்ன கர்மம் அவர் முகங்களில் வெளிப்பாடு செய்கிறார் மேலும் வேறொருவர் குறிப்பாக தலையை சாய்த்துக் கொண்டிருப்பதை நான் கவனிக்கவில்லை ஆர்வத்தை உயர்த்துவதற்காக அல்ல ஆனால் தலையில் சாய்வதை நாம் காணக்கூடிய இடத்தில் தொலைக்காட்சி உள்ளது உதாரணமாக உங்கள் தாயை நான் எப்படி சந்தித்தேன் என்பதை நிகழ்ச்சியில் சீசன் இரண்டு அத்தியாயம் ஏழு இது கதாநாயகனால் விவரிக்கப்படுகிறது டெட் பாதிப்புக்குரிய உணர்வைக் கொடுக்க சற்று சாய்ந்திருந்தது இந்த வீடியோவில் தலை சாய்வின் விளக்கம் ஓய்வுபெற்ற எஃப் ஐ முகவர் ஜோ நவரோவால் வழங்கப்படுகிறது அவரது தொழில்முறை அனுபவம் மிகவும் மதிப்புமிக்க நுண்ணறிவை உருவாக்குகிறது தலையின் சாய்வு அநேகமாக ஆறுதலின் சிறந்த குறிகாட்டிகளில் ஒன்றாகும் இது ஒரு புன்னகையை விட அதிக சக்தி வாய்ந்தது ஏனென்றால் பெரும்பாலான மக்கள் ஒரு புன்னகையை போலியாகப் பயன்படுத்தலாம் ஆனால் நாம் உண்மையிலேயே வசதியாக இருக்கும்போது தலையை சாய்த்துக் கொள்கிறோம் யாராவது எங்களை உண்மையிலேயே நம்பும்போது அவர்கள் வசதியாக இருப்பார்கள் எங்களுடன் அவர்கள் தலையை சாய்த்து விடுவார்கள் ஒரு இனமாக நாம் உண்மையில் வசதியாக இல்லாவிட்டால் எங்கள் கழுத்தை அம்பலப்படுத்துவதில்லை உண்மையில் நீங்கள் ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கலாம் நீங்கள் எதிர்மறையான ஒன்றைக் குறிப்பிட்டுள்ளீர்கள் உடனடியாக அவர்களின் தலை பாப் அப் செய்யும் ஏனென்றால் இது என் கழுத்தை அம்பலப்படுத்தாது என்பது ஒரு பிழைப்பு பதில் எனது கலந்துரையாடலின் போது எங்கள் தலை எடுக்கும் முக்கிய நிலைகள் முக்கிய வகை புன்னகைகள் போன்றவற்றை இணைக்க முயற்சித்தேன் விவாதத்திலிருந்து விடப்பட்ட பல அம்சங்கள் உள்ளன எங்கள் இயக்கங்கள் சைகைகள் மற்றும் தோரணைகள் பற்றிய கொத்துகளைப் பற்றி பேசும்போது அவற்றில் பல எடுக்கப்படும் சில இன்னும் விடப்பட்டிருக்கலாம் ஆனால் அவை எங்கள் நேரடி அமர்வுகளின் போது எடுக்கப்படலாம்